உயிரியல் மூலக்கூறு பற்றிய வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இதுவரை உயிரியல் மூலக்கூறு பற்றி பார்த்த அனைத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வகுப்பில் இந்த தலைப்பை நிறைவு செய்வோம் செல்களில் என்சைம்கள் அதாவது புரதம் எப்படி உருவாகிறது என்ற கேள்வியுடன் இந்த வகுப்பை தொடங்கலாம் இதற்கான விடையை அறிவதற்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள பதினெட்டாவது வீடியோவை பார்க்கவும் நமது பாடத் திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது மிகவும் முக்கியமான வீடியோ சுமார் மூன்றரை நிமிடங்கள் இருக்கும் மனித மரபணு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த வீடியோ உருவாக்கப்பட்டது இதில் புரதங்கள் எவ்வாறு உருவாகிறது என்பதை மிகவும் தெளிவாக கூறியிருப்பார்கள் டியோக்ஸிரைபோ நியுகிலிக் ஆசிட் எனப்படும் டிஎன்ஏ பற்றியும் அதில் இருக்கும் தகவல் எவ்வாறு ஆர் என் ஏ வாக மாறுகிறது என்பது பற்றியும் இந்த ஆர் என் ஏ வில் இருக்கும் தகவல் எப்படி புரதமாக மாறுகிறது என்பது பற்றியும் சுருக்கமாக கூறி இருப்பார்கள் இந்த வீடியோவில் இருக்கும் அடிப்படைத் தகவல் இதுதான் எனவே இதை கண்டிப்பாக பார்க்கவும் உயிரியல் மூலக்கூறு பற்றி உங்கள் மனதில் இருக்கும் பல கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விடை இந்த வீடியோவின் மூலம் கிடைக்கும் ஆகையால் டிஎன்ஏ வில் இருக்கும் தகவல் ஆர் என் ஏ வாக மாறுகிறது என்று கூறினோம் இதில் டி என் ஏ என்றால் என்ன இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் பிரபலமான ஒரு சொல் ஏனென்றால் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டிய தகவல்கள் இந்த டிஎன்ஏ மூலம்தான் செல்களில் சேமிக்கப்படுகிறது இந்த தகவலை கடத்துவதற்கு டிஎன்ஏ வின் அமைப்பைக் கொண்டு எவ்வாறு சாத்தியமாகிறது நியூக்ளியோடைடு எனும் மொனாமர் இன் பாலிமர் தான் டி என் ஏ இந்த நியூக்ளியோடைடில் மூன்று முக்கிய பாகங்கள் இருக்கின்றன இதில் ஒரு பெண்டோஸ் சுகர் அதாவது பெண்டோஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிறது இதை சுற்றி ஒரு ஆக்சிஜன் அணுவும் ஐந்து கார்பன் அணுக்களும் இருக்கின்றன பெண்டோஸ் சுகரில் மூன்று பிரைம் முனை மற்றும் ஐந்து பிரைம் முனை இருக்கிறது பெண்டோஸ் சுகரில் முதல் முனையில் நைட்ரஜன் பேஸ் இணைந்திருக்கிறது இந்த பேஸ் மற்றும் பெண்டோஸ் சுகரை கூட்டாக நியூக்ளியோசைடி என்று அழைப்பார்கள் நியூக்ளியோசைடி உடன் ஒரு பாஸ்பேட் தொகுப்பு இணைந்தால் அது நியூக்ளியோடைடாக மாறிவிடும் இது தான் டிஎன்ஏ விற்கு அடிப்படை அமைப்பு இதுதான் இந்தப்படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது டி என் ஏ வில் ஒரு நைட்ரஜன் பேஸ் ஒரு பெண்டோஸ் சுகர் மற்றும் ஒரு பாஸ்பேட் தொகுப்பு இணைந்து இருக்கும் இதன் மூலம் நியூக்ளியோடைடு எனும் டி என் ஏ மொனாமர் கிடைக்கிறது அதாவது டி என் ஏ வில் ஒரு நைட்ரஜன் பேஸ் ஒரு பெண்டோஸ் சுகர் மற்றும் ஒரு பாஸ்பேட் தொகுப்பு இருக்கின்றன பெண்டோஸ் சுகரின் மூன்று ப்ரைம் முனை காலியாக இணைப்பு இல்லாமல் இருக்கிறது சுகரின் ஐந்து ப்ரைம் முனையில் தான் பாஸ்பேட் தொகுப்பு இணைந்திருக்கிறது இந்த மூன்று முனை அடுத்த நியூக்ளியோடைடில் இருக்கும் சுகரின் ஐந்து முனையுடன் இணைந்து இருக்கும் இப்படியே சங்கிலி தொடர்ந்து பாலிமர் உருவாகிறது டி என் ஏ வில் ஒரு பேஸ் ஒரு சுகர் மற்றும் ஒரு பாஸ்பேட் தொகுப்பு இருக்கும் என்று கூறினோம் இந்த பேஸ் ஐந்து வகைப்படும் அவைகள் சைட்டோசின் தைமைன் உராசில் அடெனின் அல்லது குவானின் ஆக இருக்கலாம் இவைகள் ஒரு வளைய நைட்ரஜன் பொருட்கள் கொண்ட பிரிமிடின்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது சற்று பெரிய நைட்ரஜன் பொருட்கள் கொண்டு புறின்ஸ் ஆக இருக்கலாம் சுருக்கமாக இந்த பேஸ் சைட்டோசின் தைமைன் உராசில் அடெனின் அல்லது குவானின் ஆக இருக்கலாம் டிஎன்ஏ வில் வெறும் CTAG இருக்கும் ஆர் என் ஏ வில் தைமைனுக்கு பதிலாக உராசில் இருக்கும் பெண்டோஸ் சுகர் இரண்டு வகைப்படும் ஒன்று டிஎன்ஏ அதாவது டியோக்ஸிரைபோஸ் மற்றொன்று ஆர்என்ஏ அதாவது ரைபோஸ் இந்த இரண்டு சுகருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் அதன் பிரைம் முனை தான் டியோக்ஸிரைபோஸ் பொருத்தவரை அதன் 2 பிரைம் முனையிலும் H இருக்கும் ரைபோஸின் 2 பிரைம் முனையிலும் OH இருக்கும் சுகரின் அடிப்படையில் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ விற்கு நடுவேயுள்ள ஒரே வித்தியாசம் இதுதான் அதாவது நியூக்ளியோடைடு டிஎன்ஏ வாக இருக்கலாம் அல்லது ஆர் என் ஏ வாக இருக்கலாம் டியோக்ஸிரைபோஸ் சுகர் இருந்தால் அது டிஎன்ஏ ரைபோஸ் சுகர் இருந்தால் அது ஆர்என்ஏ இதேபோல் அடெனின் தைமைன் குவானின் சைட்டோசின் போன்ற பேஸ்கள் டிஎன்ஏ வில் இருக்கும் அடெனின் உராசில் குவானின் சைட்டோசின் போன்ற பேஸ்கள் ஆர்என்ஏ வில் இருக்கும் பாஸ்பேட் தொகுப்பு இவைகள் இரண்டிலும் ஒரே போல் தான் இருக்கும் ஆகையால் இந்த நியூக்ளியோடைடு தான் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு தகவலை கடத்துகிறது ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு தகவலை கடத்தும் பல வழிகளில் இது ஒன்று இந்த படத்தில் இருப்பது அடெனின் மற்றும் தைமைன் இதனுடன் சுகர் இணைந்திருக்கிறது மேலும் ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கிறது இதனுடன் சேர்ந்து ஒரு பாஸ்பேட் தொகுப்பு இருக்கும் அதை மட்டும் இந்த படத்தில் காண்பிக்கவில்லை அடெனின் ஒரு புறின் தைமைன் ஒரு பிரிமிடின் அடெனின் மற்றும் தைமைனின் ரசாயன இயல்பை பார்த்தால் இவைகளின் நடுவே ஹைட்ரஜன் பாண்ட் உருவாக்கும் தன்மை உடையவை அடெனின் மற்றும் தைமைனின் நடுவே இருக்கும் ஹைட்ரஜன் பாண்டை பேஸ் பேரிங் என்று கூறுகிறார்கள் அடெனின் மற்றும் தைமைனின் நடுவே இரண்டு ஹைட்ரஜன் பாண்டுகள் இருக்கின்றன அதே போல் இங்கு இருப்பது குவானின் மற்றும் சைட்டோசின் குவானின் ஒரு புறின் சைட்டோசின் ஒரு பிரிமிடின் இவைகளின் நடுவே ஹைட்ரஜன் பாண்ட் அல்லது பேஸ் பேரிங் உருவாகும் இதன் மூலமாகவே டிஎன்ஏ விற்கு அதன் கட்டமைப்பு கிடைக்கிறது இதைக்கொண்டு டிஎன்ஏ அதன் வேலையை எப்படி செய்கிறது இதைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு டிஎன்ஏ வின் ஒரு இழையைப் பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு டிஎன்ஏ வின் ஒரு இழையின் படம் அடெனின் தைமைனுடனும் குவானின் சைட்டோசினுடனும் பேர் ஆகும் என்று நமக்கு தெரியும் ஆகையால் ஒரு இழையில் இருக்கும் அடெனின் மற்றொரு இழையில் இருக்கும் தைமைனுடன் பேர் ஆகி ஒன்றை மற்றொன்று தன்னுடன் இழுக்கும் இதேபோல் ஒரு இழையில் இருக்கும் குவானின் மற்றொரு இழையில் இருக்கும் சைட்டோசினுடன் பேர் ஆகும் இந்த இரண்டு பேரிங் மூலமாகத்தான் இந்த இரண்டு இலைகள் கொண்ட டிஎன்ஏ விற்கு ஹெலிக்கள் கட்டமைப்பு கிடைக்கிறது இந்த பேஸ்களுக்கு நடுவே உருவாகும் பேரிங் அல்லது ஹைட்ரஜன் பாண்ட் தாமாக நடக்கிறது இதன் மூலமாக தான் டிஎன்ஏ விற்கு இரட்டை ஹெலிக்கள் கட்டமைப்பு கிடைக்கிறது டிஎன்ஏ வின் ரெப்ளிகேஷன் ட்ரான்ஸ்கிப்சன் ட்ரான்ஸ்லேஷன் போன்ற செயல்முறைகள் இந்த இரட்டை ஹெலிக்கள் கட்டமைப்பினாலேயே சாத்தியமாகிறது இதைப்பற்றி விரிவாக பின்பு வரும் விரிவுரையில் பார்க்கலாம் ஆகையால் இந்த செயல்முறை மூலமாகவே இரட்டை இழை உருவாகிறது இந்த இரட்டை இழை வடிவம் டிஎன்ஏ வின் பல செயல்பாட்டிற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது ஒரு செல்லில் இருக்கும் டிஎன்ஏ வை நீட்டி பார்த்தால் அது சுமார் 2 மீட்டர் நீளம் இருக்கும் இவ்வளவு நீளம் உள்ள டிஎன்ஏவினால் சப் மைக்ரான் அளவு இருக்கும் நியூக்ளியஸ் உள்ளே எப்படியோ நிரம்பி இருக்க முடிகிறது ஒரு யூகரியோடிக் செல் தோராயமாக 10 மைக்ரான் அளவில் இருக்கும் என்று முன்பே பார்த்தோம் இதில் உள்ளே இருக்கும் நியூக்ளியஸ் இதை விட சிறிதாக இருக்கும் இதன் உள்ளே தான் டிஎன்ஏ நிரம்பி இருக்கிறது சுமார் 2 மீட்டர் நீளம் இருக்கும் டிஎன்ஏ இவ்வளவு சிறிய நியூக்ளியஸ் உள்ளே எவ்வாறு நிரம்பி இருக்க முடிகிறது டிஎன்ஏ சுருள் வடிவில் இருப்பதினாலே இது சாத்தியம் உதாரணத்திற்கு பருத்தி நூலை சிறிதாகும் வரை முறுக்கிக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் இதே போல் தான் டிஎன்ஏ விலும் நடக்கிறது புரதங்கள் அதாவது ஹிஸ்டோன் புரதங்களை சுற்றி இந்த டிஎன்ஏ சுருண்டு சுருண்டு இருக்கும் இதனாலேயே இவைகளால் நியூக்ளியஸ் உள்ளே நிரம்பி இருக்க முடிகிறது டிஎன்ஏ வின் இந்த சுருள் வடிவத்தை தான் கிரோமேடின் வடிவம் என்று கூறுகிறார்கள் இந்த கிரோமேடின் மேலும் சுருங்கி செல்கள் பிரியும் பொழுது நிறங்கள் கொண்ட குரோமோசோம் ஆக மாறுகிறது செல் பிரிவின் போது இந்த வண்ண சாயங்கள் எடுக்கப்படுகிறது இதனாலேயே இவைகள் க்ரோமோசோம்கள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது வண்ணப் பொருள் என்று அர்த்தம் செல் பிரிவின் போது நடக்கும் இந்த மாற்றத்தை வெறும் கண்களால் பார்க்க முடியாது மைக்ராஸ்கோப் மூலம்தான் பார்க்க முடியும் டிஎன்ஏ கிரோமேடின் என்ற தலைப்பில் இருக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் இது ஒரு அனிமேஷன் வீடியோ சுமார் 2 மீட்டர் நீளம் இருக்கும் டிஎன்ஏ ஹிஸ்டோன் புரதங்களை சுற்றி சுருண்டு சுருண்டு எவ்வாறு நியூக்ளியஸ் உள்ளே நிரம்பி இருக்கிறது என்று அனிமேஷன் மூலம் கூறியிருப்பார்கள் ஆகையால் இந்த 19 ஆம் வீடியோவை பார்க்கவும் இப்பொழுது சற்று வேறு கோணத்தில் பார்க்கலாம் உயிரின் அடிப்படை செயல்பாட்டு பிரிவு செல்கள்தான் என்று பார்த்தோம் இந்த செல் மிகவும் பரபரப்பான ஒரு இடம் இங்கு பல எதிர்வினைகள் நடந்து கொண்டே இருக்கும் அனைத்து நேரங்களிலும் ஆயிரக்கணக்கான எதிர்வினைகள் நடந்து கொண்டே இருக்கும் செல்களுக்கு உள்ளேயும் செல்களில் இருந்து வெளியேயும் பல பொருட்கள் நகர்ந்து கொண்டேதான் இருக்கும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக லாக்டிக் அமிலத்தை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அது எவ்வாறு செல்களிலிருந்து வெளியே செல்கிறது என்றும் இந்த செயலுக்கு ஆற்றல் தேவைப்படும் என்பதையும் பார்த்திருக்கிறோம் இந்த செயல்களை செய்வதற்கு செல்களுக்கு எங்கிருந்து ஆற்றல் கிடைக்கிறது இந்த ஆற்றல் அனைத்தும் குளுக்கோஸ் இடம் இருந்து கிடைக்கிறது குளுக்கோசை பிளந்து பார்த்தால் அல்லது அதை ஆக்சிடைஸ் செய்தால் அதில் இருந்து அதிக அளவு ஆற்றல் வெளிப்படும் இப்படி வெளிப்படும் அனைத்து ஆற்றலையும் ஒரே சமயம் செல்களால் பயன்படுத்த முடியாது ஆகையால் இந்த ஆற்றல் அனைத்தும் சிறு சிறு பிரிவுகளாக இருந்தால் இதை நேரடியாக பயன்படுத்தலாம் இதனாலேயே குளுக்கோசில் இருக்கும் இந்த அதிக அளவு ஆற்றல் அனைத்தும் சரியான ஆற்றல் கொண்ட பொட்டலமாக இருக்கிறது இதைத்தான் அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்று கூறுகிறார்கள் சுருக்கமாக ATP இவைகளே செல்களுக்கு ஆற்றல் தரக்கூடிய பணமாக விளங்குகிறது இந்த செயல்முறையை தான் ADP இன் சப்ஸ்டிரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் அல்லது ADP இன் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் பாஸ்போரிலேஷன் என்று கூறுகிறார்கள் இதைப் பற்றி சற்று விரிவாக பிறகு பார்க்கலாம் ஆகையால் இவ்வாறே செல்களுக்கு தனது பல வேலையை செய்வதற்கு ஆற்றல் கிடைக்கிறது இதைப் பற்றிய புரிதலுக்கு இந்த வீடியோவை பார்க்கவும் இது சற்று நீளமான வீடியோ தான் இருப்பினும் தேவையான அடிப்படை அம்சங்களை இதில் கூறியிருப்பார்கள் இந்த வீடியோ சுமார் 9 நிமிடங்கள் இருக்கும் ADP அதாவது அடினோசின் டைபாஸ்பேட் ATP ஆக மாறுகிறது என்று கூறினோம் ADP மற்றும் ATP இரண்டுமே நியூக்ளியோடைடுகள் ஆகையால் இதன் கட்டமைப்பில் ஒரு பெண்டோஸ் சுகர் ஒரு பேஸ் மற்றும் ஒரு பாஸ்பேட் தொகுப்பு இணைந்திருக்கும் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு ரைபோஸ் சுகர் மற்றும் ஒரு ATP இது ஆர் என் ஏ போலவே இருக்கிறது அதாவது இரண்டு பிரைம் முனையிலும் ரைபோஸ் சுகர் OH இருக்கிறது இது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இந்த நைட்ரஜன் பேஸ் முதல் கார்பன் அணுவுடன் இணைந்திருக்கிறது இதை இந்தப் படத்தில் காண்பிக்கவில்லை இதில் இருக்கும் முதல் தொடர்பை நீக்கி இது நைட்ரஜன் உடன் இணைய வேண்டும் இதே பேஸ் 5 பிரைம் கார்பன் மற்றும் ஆக்சிஜனுடன் இணைந்திருக்கிறது இதனுடன் பாஸ்பேட் தொகுப்பும் இணைந்திருக்கிறது இரண்டு பாஸ்பேட் தொகுப்பு இருந்தால் அது அடினோசின் டைபாஸ்பேட் அதாவது ADP மூன்று பாஸ்பேட் தொகுப்பு இருந்தால் அது அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அதாவது ATP ஆற்றலின் அடிப்படையில் இந்த ADP மற்றும் ATP செல்களில் இருக்கும் மிகவும் முக்கியமான மூலக்கூறுகள் மேலும் இவைகள் இரண்டுமே நியூக்ளியோடைடுகள் ATP ஆற்றலை வெளிப்படுத்தி ADP ஆக மாறுகிறது இந்த ஆற்றல் அனைத்தும் சரியான அளவில் இருக்கிறது செல்களின் பல செயல்பாட்டிற்கும் எதிர்வினைகளுக்கும் தேவைப்படும் சரியான அளவு ஆற்றல் இதிலிருந்து வெளிப்படுகிறது தோராயமாக ஒரு மூலக்கூறுக்கு 7 3 கிலோ கேலாரி ஆற்றல் வெளிப்படுகிறது ADP ATP ஆக மாறும் பொழுது ஆற்றல் தேவைப்படும் இந்த ஆற்றலை ATP சேமித்து வைத்துக் கொள்ளும் பிறகு இந்த ATP உடையும் பொழுது ஆற்றலை வெளிப்படுத்தும் இந்த ஆற்றலே செல்களின் பல செயல்பாட்டிற்கு உதவுகிறது இந்த ADP எப்படி ATP ஆக மாறுகிறது என்ற செயல்பாட்டை சற்று விரிவாக பார்க்கலாம் பாஸ்பேட் தொகுப்பு சேர்வதன் மூலம் ADP ATP ஆக மாறுகிறது என்பதை நாம் அறிவோம் இந்த செயல்முறையை தான் பாஸ்போரிலேஷன் அதாவது ADP இன் பாஸ்போரிலேஷன் மூலம் ATP கிடைக்கிறது ATP இன் டிபாஸ்போரிலேஷன் மூலம் ADP கிடைக்கிறது இதன் மூலமாகவே செல்களின் பல செயல்பாட்டிற்கு தேவைப்படும் ஆற்றல் கிடைக்கிறது ADP ATP ஆக மாறும் பாஸ்போரிலேஷன் செயல்பாடு இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது முதலாவது சப்ஸ்டிரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் அதாவது ஒரு பாஸ்பேட் தொகுப்பு ஒரு மெடபோலைட்டில் இருந்து ADP ஆக மாறுகிறது இந்த மாற்றம் என்சைம்கள் மத்தியில் நடைபெறுவதால் இந்த செயல்முறையை சப்ஸ்டிரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் என்று கூறுகிறார்கள் ஒரு பாஸ்பேட் தொகுப்பு டிபாஸ்போரிலேஷன் மூலம் ADP ஆக மாறுகிறது இதன்பிறகு என்சைம்கள் உதவியோடு ATP உருவாகிறது இந்த செயல்முறையை தான் ADP இன் சப்ஸ்டிரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் இதைப்பற்றி நாம் ஆழமாக பார்க்கப் போவதில்லை இருப்பினும் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதைப்பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இங்கே கூறியிருப்பார்கள் ADP இன் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் பாஸ்போரிலேஷன் பற்றி கூறியிருப்பார்கள் அதாவது ஒரு இண்டெகிரல் மெம்பிரேனுக்கு குறுக்கே இருக்கும் ஹைட்ரஜன் அயன் கிரேடியன்ட் இன் ஆற்றல் மூலமாக ADP இல் இருக்கும் பாஸ்பேட் தொகுப்புடன் மற்றொரு பாஸ்பேட் இணைந்து ATP உருவாகிறது இது மிகவும் சுவாரசியமான செயல்முறை இதை முன்மொழிந்தவர் மைக்கேல் இதற்காக இவர் 1966 ஆம் ஆண்டு நோபல் பரிசு வென்றார் ஹைட்ரஜன் அயன் கிரேடியன்டுக்கு நடுவே இணைப்பு ஏற்படுவதன் மூலம் ATP உருவாகிறது இது அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது இதனாலேயே இவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது மேலும் இங்கு இருக்கும் அடுத்த இரண்டு வீடியோக்களில் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் பாஸ்போரிலேஷன் பற்றி சற்று ஆழமாக கூறியிருப்பார்கள் இது ஒரு தொடக்க வகுப்பு என்பதினால் இதைப் பற்றி நான் இங்கு கூறப்போவதில்லை இருப்பினும் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த வீடியோக்களை பார்க்கவும் இதுவரை நாம் பார்த்தது நான்கு அடிப்படை உயிரியல் மூலக்கூறுகள் பின்னோக்கி வரிசைப்படுத்தினால் முதலாவது நியூக்ளிக் அமிலங்கள் அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ ஏடிபி போன்றவைகள் இதில் அடங்கும் அடுத்தது அமினோ ஆசிட்டுகளின் பாலிமரான புரதங்கள் அடுத்தது கார்போஹைட்ரேட் சர்க்கரை லாக்டிக் ஆசிட் போன்றவை இதில் அடங்கும் அடுத்தது லிப்பிடுகள் இதில் மெம்பிரேன் எண்ணெய் வெண்ணெய் போன்றவை அடங்கும் இவைகள் நான்கும் அடிப்படை உயிரியல் மூலக்கூறுகள் அனைத்து உயிர்களும் இந்த மூலக் கூறுகளைக் கொண்டு தான் உருவாகி இருக்கிறது மூலக்கூறுகளின் அமைப்பு மற்றும் செயல்களுக்கு நடுவே உள்ள தொடர்பு மிகவும் முக்கியம் ஏனென்றால் இதைக் கொண்டு தான் உயிர்களின் உருவாக்கம் தீர்மானிக்கப்படுகிறது இதனாலேயே இந்த நான்கு அடிப்படை உயிரியல் மூலக்கூறுகள் பற்றி அறிவதற்கு இவ்வளவு ஆர்வம் காட்டினோம் இந்த பாடத்திட்டத்தில் இதுவரை நாம் பார்த்த அனைத்து தலைப்புகளையும் ஒன்றிணைப்போம் தயிர் எப்படி உருவாகிறது என்ற கேள்வியில் இருந்து தான் இது அனைத்தையும் தொடங்கினோம் முதலில் அமிலம் உருவாகிறது இதன்பிறகு புரதம் ஒருங்கிணைக்கிறது அதாவது கேசீன் எனப்படும் புரதம் என்று பார்த்தோம் இதன்பிறகு புரதம் எப்படி ஒருங்கிணைக்கிறது என்பது பற்றி சிறிது பார்த்தோம் இதன் பிறகு முக்கியதலைப்பில் இருந்து சற்று விலகி உயிரியலின் அடிப்படை பற்றியும் உயிரியல் மூலக்கூறு பற்றியும் பார்த்தோம் சரி நமது முக்கிய தலைப்பிற்கு வருவோம் நீர் அதாவது H2O வில் நீர் மூலக்கூறுகளுக்கு மத்தியில் ஹைட்ரஜன் பான்ட் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இதில் சிறிதளவு H3O ஹைட்ரோனியம் அயனியாகவும் OH ஹைட்ராக்சைடு அயனியாகவும் இருக்கும் இந்த ஹைட்ரஜன் அயானின் அளவு 10 7 ஆக இருக்கும் இதன் நெகட்டிவ் லாகு தான் பிஹெச் இதனால்தான் நீரின் பிஹெச் அளவு 7 ஆக இருக்கிறது நீருக்கு இந்த பிஹெச் அளவு இயற்கையாகவே கிடைக்கிறது இதனுடன் ஒரு செல்லின் மூலமாக ஆசிட் ஐ சேர்க்கும் பொழுது பிஹெச் அளவு மேலும் குறைகிறது ஹைட்ரோனியம் அயான் மற்றும் ஹைட்ராக்சைடு அயான் அளவும் மாறுகிறது ஹைட்ரோனியம் அயான் அதாவது H அளவு கூடுவதினால் பிஹெச் அளவு குறையத் தொடங்கும் புரதங்களின் நிகர சார்ஜ் இன் அளவு பிஹெச் ஐ சார்ந்து இருப்பதினால் புரதங்களின் கரையக் கூடிய தன்மை பிஹெச் அளவைப் பொருத்தே இருக்கும் இந்த படத்தில் இருப்பது ஒரு ஜ்விட்டர் அயோனிக் மூலக்கூறு வெவ்வேறு பிஹெச் அளவுகளில் புரதங்களின் நிகர சார்ஜ் இன் அளவு மாறக்கூடும் ஏனென்றால் இவைகள் புரதங்களின் உருவாக்க பயன்படும் அமினோ அமிலங்களை பொருத்தது புரதங்கள் நீரில் கரையும் பொழுது அதை சுற்றி ஒரு ஹைட்ரேஷன் படலம் உருவாகும் இந்த படலத்துடன் நடக்கும் எதிர்வினை அதில் இருக்கும் சார்ஜ் இன் அளவை பொருத்து மாறும் பிஹெச் அளவை பொருத்து மாறும் நிகர சார்ஜ் எதுவும் இல்லாத பொழுது இருக்கும் பி ஹெச் அளவை ஐசோஎலெக்ட்ரிக் பிஹெச் என்று கூறுவர் இந்த ஐசோஎலெக்ட்ரிக் பிஹெச் இன் பொழுது புரதங்களுக்கு நடுவே இருக்கும் எதிர்வினைகள் மிகவும் அதிகமாக இருக்கும் எனவே இவைகள் வெளிவரத் தொடங்கும் இந்த சூழலில் இவைகளை சுற்றி ஹைட்ரேஷன் படலம் இருக்காது இவைகளுக்கு மத்தியில் இருக்கும் அதிக எதிர்வினையினால் இவைகள் ஒன்றாகி சொல்யூஷன் இல் இருந்து வெளிவரத் தொடங்கும் ஆகையால் புரதங்களுக்கு நடுவே இருக்கும் மோதலினாலும் பிஹெச் அளவு மாறும் இதனால் கேசீன் புரத மூலக்கூறுகள் அதன் ஹைட்ரேஷன் படலத்துடன் இருக்கும் எதிர்வினைகள் மாறுபடும் பிஹெச் அளவின் ஒரு கட்டத்தில் இவைகள் சொல்யூஷன் இல் இருந்து வெளிவந்து ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டு உறைந்து தயிர் உருவாகிறது இதனுடன் நாம் தொடங்கிய தலைப்பை முடித்துவிட்டோம் இதில் இருந்து நான் பெற்ற படிப்பினைகளை பார்க்கலாம் நான்கு அடிப்படை உயிரியல் மூலக்கூறுகள் இருக்கிறது அதன் கட்டமைப்பை பொறுத்தே அதன் பல முக்கிய செயல்பாடுகள் தீர்மானிக்கப்படுகிறது என்று பார்த்தோம் இதன் பிறகு அதிக அளவில் இருக்கும் நுண்ணுயிர்களை எப்படி வகைபடுத்தி அதை புரிவது என்று பார்த்தோம் இத்துடன் உயிரியல் மூலக்கூறுகள் பற்றிய வகுப்பு நிறைவடைகிறது அடுத்த வகுப்பில் மற்றொரு அம்சத்தை பற்றி பார்க்கலாம்